வணக்கம் பினான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியல் பாடத்தின் நான்காவது வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் முதல் மூன்று வகுப்புகள் முதல் வகுப்பு மற்றும் இரண்டாவது வகுப்பு ஆகியவற்றை நீங்கள் நன்கு அறிந்து மகிழ்ந்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நிதி கணக்கியல் என்றால் என்ன என்பதை இப்போதுதான் நாம் பார்க்க ஆரம்பித்துள்ளோம் பின்னர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதிநிலை அறிக்கைகளை குறிப்பாக பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பை பற்றி ஆரம்பத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் இது பிசினஸ் சைக்கிள் வணிக சுழற்சியிலிருந்து எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை பார்த்தோம் அதில் என்ன இருக்கிறது என்பதையும் நாம் விவாதித்தோம் கடந்த வகுப்பில் ஆண்டு அறிக்கையில் இருப்பு நிலை குறித்த சிறிய விரிவான விவாதத்தை நாம் தொடங்கினோம் எனவே நாம் முன்பு பார்த்த ஃபார்மேட்ஸ் வடிவங்களை இந்த குறுகிய வடிவில் உள்ள பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை அறிக்கையை மீண்டும் ஒருமுறை பார்த்து புரிந்து கொள்ளலாம் இருப்பு நிலை அறிக்கையின் ஒரு புறம் நிறுவனத்தின் அனைத்து ரிசோர்சஸ் வளங்களும் பட்டியலிடப்பட்டு உள்ளன மறுபுறம் லியாபிலிடீஸ் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே பொறுப்புகளில் காட்டப்பட்டுள்ள ஆதாரங்களை வழங்கும் வழங்குனர்கள் பற்றிய விவரம் ஓனர்ஸ் ஃபண்ட் உரிமையாளர்கள் நிதி அதன் உரிமையாளர்கள் போன்ற உள் நபர்கள் பற்றிய விவரம் வங்கிகள் போன்ற கடன் வழங்கிய வெளிப்புற நபர்கள் அல்லது எக்ஸ்ட்டர்ணல் லியாபிலிடீஸ் வெளிப்புற பொறுப்புகள் பற்றிய அனைத்து விவரங்களும் இந்த லியாபிலிடீஸ் பொறுப்புகளின் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன அதன்பிறகு நாம் VI வது அட்டவணைப்படி வடிவமைப்பில் உள்ள அறிக்கை பற்றிய விவாதத்தை தொடங்கினோம் இப்போது உங்களில் சிலர் VI வது அட்டவணை என்றால் என்ன என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் இது கம்பனீஸ் ஆக்ட் நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் ஒரு அட்டவணை ஆகும் அனைத்து நிறுவனங்களும் இந்த அட்டவணையில் உள்ள வடிவமைப்பின்படி இருப்புநிலை தயாரிக்க வேண்டும் இப்போது அட்டவணை VI இன் கீழ் உள்ள முதல் பகுதி ஈகுட்டி அண்ட் லியாபிலிடீஸ் பங்கு மற்றும் பொறுப்புகளை குறிக்கிறது இதுதான் கடந்த வகுப்பில் நாம் விவாதித்தோம் அதன் கீழ் ஷேர் ஹொல்டர்ஸ் ஃபண்ட் பங்குதாரர்கள் நிதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அல்லது முந்தைய வகுப்பு விவாதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து அதை விவாத மன்றங்களில் தயங்காமல் விவாதிக்கவும் ஐஐடி குழு உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ரெஸ்பாண்ட் பதிலளிக்க விரும்புகிறார்கள் தயவுசெய்து உங்கள் விவாத மன்றத்தில் நிறைய விவாதிக்க வேண்டுகிறோம் நான் உங்களிடம் முன்பு கூறியது போல நீங்கள் ஒரு நிறுவனத்தின் ஆனுவல் ரிப்போர்ட் வருடாந்திர அறிக்கையை பதிவிறக்கம் செய்து அதை படித்து பார்த்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நாம் ஒரு குறிப்பிட்ட பினஞ்சியல் ஸ்டேட்மெண்ட் நிதி அறிக்கையை பற்றி விவாதிக்கப் போவதால் இந்த நிதிநிலை அறிக்கையை சற்று பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் வகுப்பு தோழர்களுடன் கலந்துரையாடலாம் அதை நீங்கள் விவாதிக்கலாம் மற்றும் ஐஐடி குழுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் தரப்பிலிருந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே என் 1 இன் கீழ் மூன்று துணை உறுப்புகள் உள்ளன அதில் ஷேர் கேப்பிட்டல் பங்கு மூலதனம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்பிளஸ் இருப்புகள் மற்றும் உபரி மேலும் ஷேர் வாரண்ட் பங்கு உத்தரவாதத்திற்காக பெறப்பட்ட பணம் ஆகியவை உள்ளன எனவே ஷேர் கேப்பிட்டல் பங்கு மூலதனம் என்பது உரிமையாளர்களால் முதலீடு செய்யப்படும் பணம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்பிளஸ் இருப்புகள் மற்றும் உபரி என்பது லாபத்தை மீண்டும் வணிகத்தில் போடுவது c இல் குறிப்பிட்டவை சில நபர்களிடம் இருந்து திரட்டிய பணத்தை குறிக்கிறது எதிர்காலத்தில் அவர்கள் பங்குகளை பெறுவார்கள் இதுவரை அவர்கள் எந்த பங்கையும் பெறவில்லை அத்தகைய பணம் பங்கு உத்தரவாதத்திற்கு பெறப்பட்ட பணமாக காட்டப்படுகிறது என் 2 இதில் காட்டப்பட்டுள்ள ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அல்லோட்மெண்ட் பங்கு விண்ணப்ப பணம் ஒதுக்கீடு நிலுவையில் உள்ளவை மேற்கூறியது போன்றதாகும் புரோஸ்பெக்டிவ் இன்வெஸ்டார்ஸ் வருங்கால முதலீட்டாளர்கள் நிறுவனத்திற்கு கொஞ்சம் பணம் செலுத்தி உள்ளனர் பங்குகள் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன ஆனால் இன்னும் வழங்கப்படவில்லை அதுவரை இந்த பணம் என் 2 இன் கீழ் காணப்படும் அதாவது ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அல்லோட்மெண்ட் பங்கு விண்ணப்ப பணம் ஒதுக்கீடு நிலுவையில் உள்ளவை என்று குறிப்பிடப்படும் என் 3 இன் கீழ் நான் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு அல்லாத பொறுப்புகள் காட்டப்பட்டுள்ளன மீண்டும் நான்கு உறுப்புகள் உள்ளன அதில் லாங் டர்ம் பாரோயிங்ஸ் நீண்ட கால கடன்கள் ஆகும் இவை ஒரு வருடத்துக்கும் மேலாக செலுத்தப்பட வேண்டிய கடன்கள் டிஃபர்டு டாக்ஸ் லியாபிலிடி ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பு ஆகும் இது வரியாக செலுத்தப்பட வேண்டும் ஆனால் நடப்பு ஆண்டில் அல்ல புரோவிஷன்ஸ் அண்டர் டாக்ஸ் லாஸ் வரி சட்டங்களின் கீழ் சில விதிகள் காரணமாக 2 3 4 ஆண்டுகளுக்குப் பிறகு செலுத்தப்படும் இந்த ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்புகள் எவ்வாறு கணக்கிடப்படுகின்றன என்பதைப் பற்றி பின்னர் விவாதிக்க போகிறோம் இப்போது இருப்பு நிலை குறிப்பு பற்றி விவாதிப்போம் அதர் லாங் டர்ம் லியாபிலிடீஸ் பிற நீண்ட கால பொறுப்புகள் ஆகும் இவை மற்றும் இந்த இரண்டையும் தவிர 1 வருடத்திற்கும் மேலாக பெறப்பட்ட டெபாசிட் வைப்பு நிதி இருந்தால் அல்லது நீண்ட காலத்திற்கு செலுத்தப்படாத சில சம்பளங்கள் இருந்தால் அவை அனைத்தும் மற்ற நீண்ட கால பொறுப்புகள் கீழ் காட்டப்படுகின்றன 3 லாங் டர்ம் புரோவிஷன்ஸ் நீண்டகால விதிகள் ஆகும் இது கடன்களில் உள்ள விதிகள் ஆகும் அதன் தொகை சப்ஸ்டன்டியல் அக்குயூரசி கணிசமான துல்லியத்துடன் அறியப்படவில்லை எனவே ஒரு விதி அல்லது ஏற்பாடு உருவாக்கப்பட்டது மற்றும் இது 3 இன் கீழ் காணப்படுகிறது குறிப்பாக ஒரு வருடத்திற்கும் மேல் இருந்தால் அது காட்டப்படுகிறது அடுத்ததாக முன்பு நாம் விவாதித்தது என் 4 இதில் கரெண்ட் லியாபிலிடீஸ் நடப்பு பொறுப்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பெயர் குறிப்பிடுவதுபோல இவை ஒரு வருடத்திற்கு குறைவான பொறுப்புகள் அதாவது ஒரு வருடத்திற்குள் செலுத்தப்பட வேண்டியவை ஆகும் எனவே 4 இல் ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ் குறுகிய கால கடன்கள் காட்டப்பட்டுள்ளது இவை ஒரு வருடத்திற்குள் செலுத்தப்பட வேண்டிய கடன்கள் என்பதாகும் 4 இல் டிரேட் பேயபிள்ஸ் வர்த்தக செலுத்த வேண்டியவை காட்டப்பட்டுள்ளது இவை வேரியஸ் பர்சேஸ்சஸ் பல்வேறு வகையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் ரெகுலர் பிசினஸ் வழக்கமான வணிக நடவடிக்கை தொடர்வதால் இதுவரை பணம் செலுத்தவில்லை எனவே அவை வர்த்தக செலுத்த வேண்டியவை என அழைக்கப்படுகிறது 4 இல் எனி அதர் கரெண்ட் லியாபிலிடீஸ் வேறு எந்த நடப்பு பொறுப்புகள் காட்டப்பட்டுள்ளது அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் நிலுவையில் உள்ள சம்பளம் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் மின்சார கட்டணம் அல்லது ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் அலுவலக செலவுகள் அல்லது ஸ்டேஷனரி சார்ஜஸ் எழுதுபொருள் செலவுகள் போன்றவற்றை நாம் விவாதித்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா எனவே இதுவரை செலுத்தப்படாத ஆனால் 1 வருடத்திற்குள் செலுத்த வேண்டிய எந்த செலவுகளும் அதர் கரெண்ட் லியாபிலிடீஸ் மற்ற நடப்பு பொறுப்புகள் என்ற தலைப்பின் கீழ் காணப்படும் 4 இல் குறுகிய கால விதிகள் காட்டப்பட்டுள்ளது குறுகிய காலத்தில் செலுத்த வேண்டிய கடன்கள் மீண்டும் எஸ்டிமேடட் மதிப்பிடப்படுகின்றன நாம் முந்தைய வகுப்பில் எண் 4 வரை விவாதித்தோம் இப்போது விரைவாக மீண்டும் ஒருமுறை அதை தெளிவுபடுத்திக் கொண்டோம் ஒவ்வொரு வகுப்பிலும் கடந்த வகுப்பில் கற்றதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்திக் கொள்ள நாம் விவாதிக்கிறோம் ஆனால் நீங்கள் கவனத்துடன் இருக்கிறீர்கள் நாம் இதுவரை விவாதித்ததை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது இருப்பு நிலை குறிப்பின் II வது பகுதிக்கு செல்வோம் அதில் அசட்ஸ் சொத்துகள் பற்றிய விபரங்கள் உள்ளன இவைகள் புரோபர்டீஸ் சொத்துக்கள் அல்லது நிறுவனத்திடம் இருக்கும் ரிசோர்சஸ் வளங்கள் என்று சொல்லலாம் இதில் முதலாவதாக நான் கரன்ட் அசட்ஸ் நடப்பு அல்லாத சொத்துக்கள் தலைப்பு உள்ளது அதன் பெயர் குறிப்பிடுவதுபோல 1 வருடத்திற்கும் மேலாக இருப்பவை அல்லது நீண்டகாலமாக இருப்பவை என்று அழைக்கலாம் இல் இருப்பது பிக்சட் அசட்ஸ் நிலையான சொத்துக்களை குறிக்கிறது மீண்டும் அங்கு மற்றும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் இல் டான்ஜிபிள் அசட்ஸ் உறுதியான அல்லது உருவமான சொத்துக்கள் இல் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அருவமான சொத்துக்கள் இடம்பெற்றுள்ளன நமது இரண்டாவது வகுப்பில் ஒரு பிக்ஸட் ஆசெட் நிலையான அல்லது அசையா சொத்து என்ன என்பதை நாம் விவாதித்தோம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் நிலையான சொத்துக்கள் நிறுவனத்தின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை மேற்கொள்கின்றன இது பிஸ்னஸ் சைக்கிள் வணிக சுழற்சியை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படும் சொத்துக்களை குறிக்கிறது அவை தானாக வணிக சுழற்சியில் பங்கேற்பது இல்லை இவை மாற்றப்படுவதில்லை ஆனால் இவை மணி சைக்கிள் பணம் சுழற்சிக்கு உதவுகின்றன எனவே இத்தகைய உறுப்புகள் அல்லது பொருட்கள் யாவை எடுத்துக்காட்டாக நம்மிடம் லேண்ட் நிலம் உள்ளது நம்மிடம் பில்டிங் கட்டிடம் உள்ளது நம்மிடம் மிஷனரி இயந்திரம் உள்ளது நம்மிடம் வெஹிக்கிள்ஸ் வாகனங்களும் உள்ளன இவைகள் அனைத்தும் நம்மிடம் நீண்ட காலமாக நமக்கு வணிகத்தில் உதவியாக இருக்கின்றன நமது ரெகுளர் ஆக்டிவிட்டீஸ் வழக்கமான நடவடிக்கைகளுக்கு உதவுகின்றன அவை தானாக மாறுவதில்லை எனவே இது ஒரு பங்கு என்று சொல்வதற்கில்லை இவை நிலையான சொத்துக்கள் எனப்படும் இவை இரண்டு வகைகளாகும் ஒன்று டான்ஜிபிள் அசட் உறுதியான சொத்து மற்றொன்று இன்டான்ஜிபிள் அசட் அருவமான சொத்து டான்ஜிபிள் உருவமான சொத்து என்றால் தொட்டு உணரக்கூடிய ஒன்று பிசிகல்லி எக்ஸிஸ்டன்ஸ் பொருளாக இருக்கக்கூடியது எனவே நிலம் கட்டிடம் வாகனங்கள் என நாம் விவாதித்த அனைத்தும் உருவமான சொத்துக்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் அடுத்ததாக இன்டான்ஜிபிள் அருவமான சொத்து என்றால் தொட்டு உணர முடியாது எளிதாக காண முடியாதது ஆகும் ஆனால் அவற்றுக்கு ஒரு மதிப்பு உள்ளது எனவே இத்தகைய சொத்துக்கள் யாவை நீங்கள் ஏதாவது ஒரு உதாரணத்தை யோசித்து கூற முடியுமா நீங்கள் அனைவரும் கணினிகளை பயன்படுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறேன் கணினித் திரை மற்றும் பிற பகுதிகளை நம்மால் காண முடியும் அவை அனைத்தும் ஹார்டுவேர் வன்பொருள் எனப்படும் ஆனால் கணினியில் சில சாப்ட்வேர் மென்பொருள் கட்டமைக்கப்பட்டுள்ளன இந்த மென்பொருளை நீங்கள் தொட முடியாது அல்லது உங்களால் உணர முடியாது ஆனால் அதன் இம்பாக்ட் தாக்கத்தை நீங்கள் உணரலாம் காணலாம் இது அருவமான சொத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் வேறு ஏதாவது உதாரணம் உங்களால் யோசித்து கூற முடியுமா பேட்டன்ட்ஸ் காப்புரிமைகள் உள்ளன காபிரைட்ஸ் பதிப்புரிமைகள் உள்ளன டிரேட்மார்க்ஸ் வர்த்தக முத்திரைகள் உள்ளன இவை அனைத்தும் நிறுவனத்தின் உரிமைகள் அல்லது உரிமையாளர்களின் உரிமைகள் ஆனால் இவை இயல்பான இயல்புடையவை அல்ல இது ஒரு இன்டெலக்சுவல் புரோபர்டி அறிவுசார் சொத்து இவை அனைத்தும் அருவமான சொத்துகளின் எடுத்துக்காட்டுகளாகும் இந்த சகாப்தத்தில் டான்ஜிபிள் அசட் உருவமான சொத்துக்களை விட இன்டான்ஜிபிள் அசட் அருவமான சொத்துக்கள் மீதான விழிப்புணர்வு மிக முக்கியமாக கருதப்படுகிறது ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவமான சொத்துக்கள் மிக முக்கியமானதாக கருதப்பட்டன அப்போது போர்டு அல்லது ஜெனரல் மோட்டார்ஸ் அல்லது ஜெனரல் எலக்ட்ரிக் வயர் போன்ற பெரிய நிறுவனங்கள் முக்கியமானதாக பெரிதாக அறியப்பட்டன இன்று பெரிய நிறுவனங்கள் யாவை உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் இப்போது கூகுள் ஃபேஸ்புக் மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களாக அறியப்படுகின்றன இந்த நிறுவனங்களிடம் நிச்சயமாக பிசிகல் அசட்ஸ் நிலையான சொத்துக்கள் குறைவாக இருக்கிறது ஆனால் பெரும்பாலான சொத்துக்கள் இன்டான்ஜிபிள் இன் நேச்சர் அருவமான இயல்பில் இருக்கிறது எப்படி இருந்தாலும் இது ஒரு விவாதத்திற்கு நாம் எடுத்துக் கொள்கிறோம் எந்த ஒரு நிறுவனமும் சில டான்ஜிபிள் அசட்ஸ் உருவமான சொத்துக்கள் மற்றும் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அருவமான சொத்துகளை கொண்டிருக்கும் அவை மற்றும் இன் கீழ் காண்பிக்கப்படும் இல் மூலதன வொர்க் இன் புரோகிரஸ் வேலை முன்னேற்றத்தில் உள்ளவை காண்பிக்கப்படும் இப்போது வொர்க் இன் புரோகிரஸ் வேலை முன்னேற்றம் என்றால் என்ன அதாவது சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவை கன்ஸ்டிரக்ஷன் கட்டுமானத்தில் உள்ளது ஏனெனில் மூலதனம் என்பது ஒரு நீண்ட கால ஒன்றாகும் எனவே கட்டிடம் கட்டுமானத்தில் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அது தயாரானதும் அதை டான்ஜிபிள் பிக்ஸட் அசட்ஸ் உறுதியான நிலையான சொத்து என்று அழைப்போம் ஒருவேளை பில்டிங் கட்டிடம் இப்போது தயாராக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் கொஞ்சம் பணம் செலவழிப்போம் ஒருவேளை அது முடிவடைய 3 ஆண்டுகள் ஆகலாம் எனவே இப்போதைக்கு இது ஒரு பில்டிங் கட்டிடம் அல்லது டான்ஜிபிள் அசட் உறுதியான சொத்து என்று என்னால் காட்ட முடியாது செலவழித்த பணத்தை அட்வான்ஸ் முன்பணமாக காட்ட முடியாது ஏனென்றால் சில வேலைகள் ஏற்கனவே நடந்து விட்டது ஆகவே இது ஒரு கேப்பிட்டல் வொர்க் இன் புரோகிரஸ் மூலதன பணியாக முன்னேற்றத்தில் காட்டப்பட்டுள்ளது நான்காவதாக இருப்பது இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட் வளர்ச்சியின் கீழ் உள்ள அருவமான சொத்துக்கள் அப்படி என்றால் என்ன கேப்பிட்டல் வொர்க் இன் புரோகிரஸ் மூலதன பணிகள் முன்னேற்றத்தில் இருப்பது போலவே ஏராளமான அருவமான சொத்துகள் உருவாக்கப்படுகின்றன ஆனால் அவை இன்னும் முழுமையான நிலையில் தயாராகவில்லை நீங்கள் பேட்டன்ட் காப்புரிமைக்கு விண்ணப்பிள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இன்னும் காப்புரிமை வழங்கப்படவில்லை நீங்கள் ஏற்கனவே ரிசர்ச் ஆராய்ச்சிக்காக நிறைய செலவு செய்து உள்ளீர்கள் அது பணி வளர்ச்சியின் கீழ் ஒரு அருவமான சொத்தாக இருக்கும் எடுத்துக் காட்டாக நீங்கள் சில சாப்ட்வேர் மென்பொருளை உருவாக்குகிறீர்கள் அதற்கு டெவலப்மெண்ட் டெஸ்டிங் மேம்பாட்டு சோதனை இன்னும் நடக்கவில்லை அப்போது அது மூலதன பணி முன்னேற்றத்தில் காட்டப்படும் எனவே இது தற்போது பயன்பாட்டிற்கு தயாராக இல்லை ஆனால் டெவலப்மெண்ட் புரோசெஸ் வளர்ச்சி செயல்பாட்டில் செலவு இன்கர்டு ஏற்பட்டுள்ளது ஆகவே இது வளர்ச்சியின் கீழுள்ள அருவமான சொத்தாக காட்டப்படும் நீங்கள் கடந்த 2 3 ஆண்டுகளாக உங்கள் நிறுவனத்தின் பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலையை பார்க்கும் போது படிக்கும் போது தயவுசெய்து 3ஐ மற்றும் 4ஐ கவனமாக படித்துப் பாருங்கள் ஏனென்றால் ஒருவேளை இந்த ஆண்டு அண்டர் கன்ஸ்டிரக்ஷன் கட்டுமானத்தில் உள்ளது அல்லது அண்டர் டெவலப்மெண்ட் வளர்ச்சியில் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கும் அடுத்த ஆண்டு அது முடிக்கப்பட்ட நிலையில் தயாராக இருக்கும் மேலும் இது உருவமான அல்லது அருவமான சொத்து என்று குறிப்பிடப்பட்டு இருக்கலாம் 1 அல்லது 2 ஆண்டுகளில் பணிகள் நிறைவடையும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதனால் இவை உருவமான சொத்து அல்லது அருவமான சொத்து என்று கிளாசிஃபைட் வகைப்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் உருப்படி 2 3 4 ஆண்டுகளுக்கு நீண்ட காலமாக அண்டர் கன்ஸ்டிரக்ஷன் கட்டுமானத்தின் கீழ் காட்டப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அந்த உருப்படி ஏன் இன்னும் தயாராகவில்லை என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கும் ஏதாவது ஃபிராடு மோசடி செய்யப்பட்டு இருக்கிறதா அல்லது ஜெனியூன் பிராப்ளம்ஸ் உண்மையான சிக்கல்கள் உள்ளதா என்று தெளிவாக கூற முடியாது அந்த கட்டுமான பணி முடிக்கும் வரை நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனால் உருப்படி 3 மற்றும் 4 இன் விவரங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த பொருட்கள் ஸ்டேக்நென்ட் தேக்கம் அடைந்துள்ளன அல்லது அவை தயாராகி வருகின்றன மேலும் புதிய பொருட்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகின்றன என்பதை அறியலாம் இப்போது பிக்ஸட் அசட்ஸ் நிலையான சொத்துக்கள் என்ற தலைப்பின் கீழ் i ii iii iv என இருப்பது மொத்த நிலையான சொத்துகளாக கருதப்படுகிறது இரண்டாவது பகுதி 1 இல் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட் நடப்பு அல்லாத முதலீடு காட்டப்பட்டுள்ளது முந்தைய வகுப்பில் முதலீடு என்றால் என்ன என்பது பற்றி கொஞ்சம் விவாதித்தோம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா உங்கள் வணிகத்திற்கு வெளியை நீங்கள் பணம் முதலீடு செய்தால் அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் முதலீடு என்று அழைக்கப்படுகிறது உங்கள் வணிகத்திற்கு உள்ளே நீங்கள் ஒரு கட்டிடம் கட்டினால் அல்லது ஸ்டாக் பங்குகளை கொள்முதல் செய்தால் அது முதலீடு என்று சொல்ல முடியாது முதலீடு என்றால் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் பணம் போட்டு வைத்திருக்க வேண்டும் வேறு ஏதாவது ஒரு உதாரணம் உங்களால் சொல்ல முடியுமா எடுத்துக்காட்டாக ஷேர்ஸ் பங்குகள் பேங்க் டெபாசிட்ஸ் வங்கி வைப்பு நிதிகள் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் பரஸ்பர நிதி அலகுகள் இவைகளை சொல்லலாம் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் அல்லது வங்கியில் பணத்தை முதலீடு செய்தால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடாகும் அந்த முதலீடு ஒரு வருடத்திற்கும் மேலாக செய்யப்பட்டால் அது 1 இன் கீழ் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடப்பு அல்லாத முதலீடு என்று காண்பிக்கப்படும் உங்களில் சிலர் ஃபைனான்ஸ் நிதியியலில் ஆர்வமாக இருக்கலாம் எதிர்காலத்தில் நீங்கள் நிதியியல் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்ய ஆர்வமாக இருக்கலாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் இலாகாக்கள் மேலாண்மை அல்லது ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை போன்ற சொற்களைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் இவைகளில் முதலீடு செய்யும் பணம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் 1 இன் கீழ் காட்டப்பட வேண்டும் மேலும் அது எவ்வாறு மேனேஜிடு நிர்வகிக்கப்படுகிறது நீங்கள் எப்படி முதலீடு செய்கிறீர்கள் எப்போது வாங்குகிறீர்கள் எப்போது விற்கிறீர்கள் என்று ஆராய ஒரு அறிவியல் உள்ளது அந்த விஷயங்கள் அனைத்தும் போர்ட்போலியோ மேனேஜ்மென்ட் துறை வாரியாக முதலீடு செய்தல் மேலாண்மையின் கீழ் கற்றுக் கொள்ளப்படுகிறது நிச்சயமாக இப்போது அதைப் பற்றி நாம் விவாதிக்க போவதில்லை ஆனால் நிறுவனம் எந்த துறையில் முதலீடு செய்துள்ளது என்ற விவரங்களை 1 இன் கீழ் பார்க்கலாம் எனவே நீங்கள் நிறுவனத்தின் இருப்புநிலை அறிக்கையைப் பார்க்கும்போது நிறுவனம் எந்த வகையான முதலீடுகளை செய்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு 1ஐ பாருங்கள் இப்போது என்1 இல் உள்ள விவரங்களைப் பார்க்கலாம் இதில் டிஃபர்டு டேக்ஸ் அசட் ஒத்திவைக்கப்பட்ட சொத்து வரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முந்தைய வகுப்பில் இன்றைய வகுப்பில் தொடக்கத்திலும் டிஃபர்டு டேக்ஸ் லியாபிலிடி ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பு அதைப்பற்றி நாம் விவாதித்தோம் டிஃபர்டு ஒத்திவைக்கப்பட்டது என்றால் என்ன அதாவது இன்று அல்லது இந்த ஆண்டில் செலுத்த வேண்டியதில்லை பிற்காலத்தில் வரவிருக்கும் நடப்பு ஆண்டில் செலுத்த வேண்டியவை என்பதாகும் இது ஒரு வரி பொறுப்பு என்று இருந்தால் ஒத்திவைக்கப்பட்ட வரி பொறுப்பாக காண்பிக்கப்படும் ஆனால் இப்போது நாம் விவாதிப்பது டிஃபர்டு டேக்ஸ் அசட் ஒத்திவைக்கப்பட்ட சொத்து வரி ஆகும் எனவே நீங்கள் அதன் பெனிபிட் பலனை இன்று உடனே பெற மாட்டீர்கள் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் அந்த பலனை பெறுவீர்கள் அப்போது அது டிஃபர்டு டேக்ஸ் அசட் ஒத்திவைக்கப்பட்ட சொத்து வரி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் நினைப்பது என்னவென்றால் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அரசாங்கம் உங்களுக்கு வரி செலுத்தும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அதன் அர்த்தம் அதுவல்ல நிச்சயமாக எந்த ஒரு அரசாங்கமும் நமக்கு வரி செலுத்துவதில்லை ஆனால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில சலுகைகளை அரசாங்கம் உங்களுக்கு தருகிறது அதாவது ரெமிஷன் ஆஃப் டேக்ஸ் வரி நீக்குதல் அல்லது ரெடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் வரி குறைத்தல் ஆகியவற்றின் நன்மைகள் ஒத்திவைக்கப்பட்ட சொத்து வரி என்று அழைக்கப்படுகிறது இந்த ஐட்டம் உருப்படி என்ன என்பதை நாம் பின்னர் விவாதிப்போம் ஆனால் அத்தகைய சொத்து ஏதேனும் இருந்தால் அது 1 இன் கீழ் காண்பிக்கப்படும் இப்போது என் 1 இல் உள்ள உருப்படி லாங் டெர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் நீண்ட கால கடன்கள் மற்றும் முன்பணம் ஆகும் கடன்கள் மற்றும் முன்பணம் என்றால் என்ன என்று புரிகிறதா கடன் இரண்டு வகைப்படும் கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பது நிறுவனம் தனது வியாபாரத்திற்காக வாங்கிய கடன் இது பாரோயிங்ஸ் கடன்களாக லியாபிலிடீஸ் பொறுப்புகள் கீழ் காணப்படும் கடந்த வகுப்பில் அதைப்பற்றி நாம் விவாதித்தோம் ஆனால் நிறுவனம் கடனை கொடுக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது சாதாரண கடன்களில் இருந்து டிஸ்டிங்கிஷ் வேறுபடுத்துவதற்கு நாம் அதை கடன் மற்றும் முன்பணம் என்று கருதி சொத்துக்கள் பக்கத்தில் காட்ட வேண்டும் எனவே எதிர்காலத்தில் நீங்கள் லோன் அண்ட் அட்வான்ஸ் கடன் மற்றும் முன்பணம் என்ற வார்த்தையை பார்த்தால் அது ஒரு அசட் ஐட்டம் சொத்து உருப்படி என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் கடன் மட்டுமே குறிப்பிட்டு இருந்தால் அது ஒரு லியாபிலிடி பொறுப்பு உருப்படி என்பதை மனதில் கொள்ளுங்கள் கடன் மற்றும் முன்பணம் என்று சொன்னால் அதில் சொத்து என்ற ஹின்ட் குறிப்பு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது நீண்ட காலத்திற்கு என்பதால் அதை லாங் டெர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் நீண்ட கால கடன்கள் மற்றும் முன்பணம் என்று காட்டுகிறோம் எதை எடுத்துக்காட்டாக நாம் கூறலாம் எடுத்துக்காட்டாக நிறுவனம் புதிய வீடு வாங்குவதற்கு ஊழியர்களுக்கு முன் பணம் கொடுக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது வீடு வாங்குவதற்கு கொடுத்த முன்பனம் என்பது ஒரு வருடத்திற்கு மட்டும் பொருந்தாது அது 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இருக்கலாம் ஆகையால் இது நீண்ட கால கடன் மற்றும் முன்பணம் என்று காட்டப்படும் இது ஒரு கடன் அல்லது முன்பணமாக இருக்கலாம் சில சப்ளையர் சப்ளையர்களுக்கு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு இந்த கடன் வழங்கப்படும் ஒருவேளை சப்ளையர் ஒரு நியூ மிஷினரி புதிய இயந்திரத்தை வாங்க விரும்பினால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கடனை ரீபெய்ட் திருப்பி செலுத்த வேண்டும் அப்போது அது லாங் டெர்ம் லோன் அண்ட் அட்வான்ஸ் நீண்ட கால கடன் மற்றும் முன்பணம் என்று காட்டப்படும் ஆகவே 1 இதில் உள்ள அதர் நான் கரண்ட் அசட்ஸ் மற்ற நடப்பு அல்லாத சொத்துக்கள் என்பது பிரிவுகள் a b c d ஐ தவிர வேறு ஏதேனும் நீண்ட கால சொத்து இருந்தால் அது மற்ற நடப்பு அல்லாத சொத்தாக காட்டப்படும் எனவே உருப்படி 1 இன் கீழ் நீண்டகால சொத்துக்கள் குறித்து முழுதாக விவாதித்திருக்கிறோம் இப்போது நாம் இரண்டாவது பகுதிக்குச் செல்வோம் சொத்துக்களில் முதலாவதாக நடப்பு அல்லாத சொத்துக்கள் பற்றி விவாதித்தோம் இரண்டாவதாக நடப்பு சொத்துக்கள் உள்ளது நீங்கள் அனைவரும் அதன் டெபனிஷன் வரையறையைத் தெரிந்து இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நடப்பு சொத்துக்கள் என்பது அதே வருடத்தில் மெச்சூர் முதிர்ச்சியடையும் லிக்விட்டேட்டட் திரும்ப பெறப்படும் அல்லது 1 வருட காலத்திற்குள் கன்வேர்ட்டட் மாற்றப்படும் என்பதாகும் முதல் வகுப்பில் நாம் விவாதித்தது உங்களுக்கு நினைவிருக்கும் அங்கு பிசினஸ் சைக்கிள் வணிக சுழற்சி பற்றி விவாதித்தோம் ஒரு வணிக சுழற்சியில் பெரும்பாலும் பிக்ஸட் ஆசெட்ஸ் நிலையான சொத்துக்கள் நான் கரண்ட் ஆசெட்ஸ் நடப்பு அல்லாத சொத்துக்கள் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் செய்யப்படும் இவற்றை கையாள்வதற்கு இரண்டு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஆனால் நடப்பு சொத்துக்களின் டிரன்சாக்சன்ஸ் பரிவர்த்தனைகள் ஒவ்வொரு கணமும் நடைபெறுகின்றன அவை தொடர்ந்து எக்ஸ்சேஞ்ச்டு பரிமாற்றம் செய்யப்படுகின்றன எனவே 2 இல் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடப்பு முதலீடுகள் காட்டப்பட்டுள்ளது முதலீடு என்றால் என்ன என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் வணிகத்திற்கு வெளியே பணத்தை முதலீடு செய்யும் போது அது முதலீடு என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக நம்மிடம் மூன்று மாத பேங்க் எப் டி வங்கி வைப்பு நிதி இருந்தால் அது நடப்பு முதலீடு என்று காட்டப்படும் அல்லது ஷேர்ஸ் பங்குகளில் முதலீடு செய்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவற்றை விற்றால் அது நடப்பு முதலீடு என்று கருதப்படும் அடுத்ததாக 2 இல் இன்வெண்டரிஸ் சரக்குகள் பற்றி காட்டப்பட்டுள்ளது இப்போது இன்வெண்டரி சரக்குகள் என்றால் என்ன என்று உங்களுக்குப் புரிகிறதா இதற்கு வேறு ஒரு பெயர் ஸ்டாக்ஸ் இருப்புகள் எனப்படும் நம்மிடம் உள்ள சில ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களை முடிக்கப்பட்ட பொருட்களாக மாற்றலாம் அல்லது ஃபின்னிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்களை வாங்கலாம் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இன்வெண்டரீஸ் சரக்குகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இவை நமது சாதாரண வணிக நடவடிக்கைகளில் மாற்றப்பட வேண்டிய அல்லது விற்கப்பட வேண்டிய பொருட்கள் ஆகும் இவை 2 இல் காண்பிக்கப்படும் 2 இல் டிரேட் ரிசிவபில்ஸ் வர்த்தக பெறத்தக்கவைகள் காட்டப்பட்டுள்ளது நாம் ஏற்கனவே பொறுப்புகள் தலைப்பின் கீழ் டிரேட் பேயபில்ஸ் வர்த்தக செலுத்தவேண்டியவைகள் பற்றி விவாதித்திருக்கிறோம் இப்போது வர்த்தக பெறத்தக்கவைகள் பற்றி விவாதிக்கப் போகிறோம் வர்த்தக பெறத்தக்கவைகள் என்றால் என்ன பொதுவாக பி2பி வணிகத்தில் நாம் கவுண்டரில் பொருட்களை விற்கும் போது நமக்கு உடனடியாக பணம் கிடைப்பதில்லை நாம் பொருட்களை விற்பனை செய்கிறோம் 15 நாட்களுக்கு பிறகு பில் விலைப்பட்டியல் அனுப்புகிறோம் ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கஸ்டமர் வாடிக்கையாளர் நமக்கு பணம் செலுத்துவார் எனவே பணத்தை நாம் பெறுகின்ற வரையில் அது டிரேட் ரிசிவபில் வர்த்தக பெறத்தக்கவைகள் என்று அழைக்கப்படுகிறது இதை வேறுவிதமாகவும் கூறலாம் நாம் கிரெடிட் சேல்ஸ் கடனுக்கு விற்பனை செய்யும் போது பணம் பெரும் வரை இந்த விற்பனை தொகையை வர்த்தக பெறத்தக்கவைகள் என்று காட்டப்படும் உலக வர்த்தகத்தில் இதை அன்றாட நடவடிக்கைகள் என்றும் அல்லது ஒரு வழக்கமான வணிக நடவடிக்கை என்றும் கூறப்படுகிறது வர்த்தக நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அல்லது வர்த்தக பெறத்தக்கவைகளை உருவாக்கும் இந்த நடவடிக்கைகள் 2 இல் காணப்படும் இப்போது 2 இல் காட்டப்பட்டுள்ள கேஷ் அண்ட் கேஷ் ஈகொலன்ட் ரொக்கம் மற்றும் ரொக்கத்துக்கு இணையானவை என்பதைப் பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம் உங்களுக்கு பணம் என்றால் என்ன என்று தெரியும் எல்லோரும் பணத்தை விரும்புகிறார்கள் ஏனென்றால் செலவு செய்வதற்கு பணம் மிகவும் எளிதானது கேஷ் ஈகொலன்ட் ரொக்கத்துக்கு அல்லது பணத்திற்கு இணையானது என்றால் என்ன கிட்டத்தட்ட பணம் போன்ற ஐட்டம்ஸ் உருப்படிகள் உள்ளன அவை மிக எளிதாக கன்வெர்ட்டட் இன்டூ கேஷ் பணமாக மாற்றப்படலாம் எனவே அவை கேஷ் ஈகொலன்ட் பணத்திற்கு சமமான என அழைக்கப்படுகின்றன பின்னர் நாம் கேஷ் புளா ஸ்டேட்மெண்ட் பணப்புழக்க அறிக்கையை பற்றி படிக்கப் போகிறோம் இது மூன்றாவது அறிக்கை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பணப்புழக்கத்தை பற்றி படிக்கும் போது பணம் மற்றும் பணத்திற்கு சமமான பொருட்கள் என்ன என்பது பற்றிய விவரங்களை நாம் விவாதிக்கலாம் ஆனால் இப்போது அவை கிட்டத்தட்ட பணம் போன்றது என்றே கருதலாம் அடுத்தபடியாக 2 இல் ஷார்ட் டெர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வன்ஸ்ஸ் குறுகிய கால கடன்கள் மற்றும் முன்பணம் பற்றி காட்டப்பட்டுள்ளது தற்போது தான் நாம் கடன்கள் மற்றும் முன்பணம் பற்றி விவாதித்தோம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் எனவே இவை நிறுவனம் வழங்கிய கடன்கள் நிறுவன ஊழியருக்கு கொடுத்த கடன்கள் பிற நிறுவனத்திற்கு கொடுத்த கடன்கள் அல்லது முன்பணம் இவை அனைத்தும் கடன் மற்றும் முன்பணம் என்ற தலைப்பின் கீழ் காணப்படும் எனவே 1 வருடத்திற்கு குறைவாக இருந்தால் அதை ஷார்ட் டெர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வன்ஸ்ஸ் குறுகிய கால கடன்கள் மற்றும் முன்பணம் என்ற தலைப்பின் கீழ் காட்டப்படும் அடுத்ததாக 2 இல் அதர் கரண்ட் அசட்ஸ் பிற நடப்பு சொத்துக்கள் பற்றி காட்டப்பட்டுள்ளது ஆகவே a லிருந்து e வரை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உருப்படி குறுகிய கால இயல்புடையதாக இருந்தால் ஒருவேளை அது a லிருந்து e வரை உள்ள பிரிவுகளில் பொருந்தாமல் இருந்தால் அதை 2 இன் கீழ் மற்ற நடப்பு சொத்துளாக காண்பிக்கப்படும் இதுபோன்ற சொத்து என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன் எனவே எண் 1 மற்றும் 2 கூட்டாக மொத்தமாக எளிமையாக புரிந்து கொள்ளலாம் 1 வருடத்திற்கும் மேல் இருக்கும் சொத்துக்கள் நடப்பு அல்லாத சொத்துக்கள் எனப்படும் 1 வருடத்திற்கு கீழ் உள்ள சொத்துக்கள் நடப்பு சொத்துக்கள் எனப்படும் நாம் இங்கு மொத்தமாக அனைத்து சொத்துக்கள் பற்றியும் விவாதித்தோம் உங்களில் சிலருக்கு பல கொரீஸ் கேள்விகள் இருக்கக்கூடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் நாம் ஒவ்வொரு சொத்தையும் எடுத்து அதைப் பற்றி இங்கு விரிவாக விவாதிக்கப் போகிறோம் மேலே உள்ள எலிமெண்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை கூறுகளை நீங்கள் பார்க்கும்போது மூன்று பகுதிகளை பார்க்கிறீர்கள் முதலாவதாக சொத்துகள் அடுத்ததாக பொறுப்புகள் அதாவது எக்ஸ்ட்டர்ணல் லியாபிலிடி வெளிப்புற பொறுப்புகள் மூன்றாவதாக உரிமையாளர்கள் முதலீடு செய்யும் பணம் அது ஓனர்ஸ் பண்ட் உரிமையாளர்கள் நிதி என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஒவ்வொன்றைப் பற்றியும் விரிவாக விவாதிக்க போகிறோம் எனவே சொத்து என்பதை எவ்வாறு டிஃபைன் வரையறுப்பது இது சொந்தமான அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட புரோபப்ல் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிபிட் சாத்தியமான எதிர்கால பொருளாதார நன்மை எனவே சொத்து என்று அழைக்கப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் உள்ளன ஒன்று அதற்கு எக்கனாமிக் வேல்யூ பொருளாதார மதிப்பு இருக்க வேண்டும் இரண்டு அது சொந்தமாக இருக்க வேண்டும் முதல் வகுப்பில் நாம் விவாதித்தது உங்கள் நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சொத்து இருப்பு நிலை அறிக்கையில் வராது என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருந்தேன் ஏனெனில் அது நிபந்தனை எண் 2 ஐ பூர்த்தி செய்யாது இந்த உருப்படி ஒரு ஹியூமன் அசட் மனித சொத்து ஆகும் அதில் எம்பிளோயீ பணியாளர் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி மேனேஜர் மேலாளர்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகிகள் அடங்குவர் உண்மையில் அவை அந்த என்டிடி நிறுவனத்திற்கு மிக முக்கியமான சொத்து ஆகும் ஆனால் இருப்புநிலை குறிப்பில் அதை காட்ட முடியாது ஏனென்றால் வரையறையை பாருங்கள் அதன்படி அவர்கள் சாத்தியமான பொருளாதார மதிப்பு கொண்டிருக்க வேண்டும் மேலும் அது நிறுவனத்திற்கு சொந்தமாகவும் அதன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் எனவே ஊழியர்கள் சிலேவ்ஸ் அடிமைகள் அல்ல அவர்கள் நிறுவனத்திற்கு ஓன்டு சொந்தமானவர்கள் அல்ல எனவே அவர்களை சொந்தமான சொத்துக்களாக காட்ட முடியாது அதனால் தான் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் ஹியூமன் அசட்ஸ் மனித சொத்துக்களை நீங்கள் காண முடியாது இப்போது வேறு எந்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி முதலில் இந்த இரண்டு கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் கேஷ் பணம் லேண்ட் நிலம் பில்டிங் கட்டிடம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு மிஷனரி இயந்திரங்கள் போன்ற இந்த எடுத்துக்காட்டுகள் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் உங்கள் அசைன்மென்ட் எழுத்து வேலையில் மேலும் 10 எடுத்துக்காட்டுகள் சேர்த்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம் பாஸ்ட் ஈவன்ட் கடந்த கால நிகழ்வின் விளைவாக இது நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு ரிசோர்ஸ் வளமாகும் என்று இப்போது டெபனிஷன் வரையறை கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு ஃப்யூச்சர் வேல்யூ எதிர்கால மதிப்பு இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு விஷயம் என்னவென்றால் வளங்கள் நம்பகத்தன்மையுடன் அளவிடக்கூடிய ஒரு செலவு அல்லது ஒரு மதிப்பை கொண்டிருக்க வேண்டும் நம்மிடம் ஒரு சொத்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது மதிப்புள்ளதாக இருந்தாலும் ரிலையபில் நம்பகமான எஸ்டிமேஷன் மதிப்பீடு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அதன் மதிப்பீட்டை பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் காட்ட முடியாது இப்போது டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் சொத்து வகைகள் பற்றி பார்க்கும் போது நம்மிடம் பிக்ஸட் அசட்ஸ் நிலையான சொத்துக்கள் கரண்ட் அசட்ஸ் நடப்பு சொத்துக்கள் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் உள்ளன இருப்பு நிலை பற்றி விவாதிக்கும்போது நாம் ஏற்கனவே இதைப் பற்றி விவாதித்திருக்கிறோம் அதனால் இதனை நாம் இங்கே நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இருப்பினும் ஒவ்வொரு பொருளையும் இப்போது இன்டிவிஜுவல் தனித்தனியாக எடுத்துக் கொண்டு அதை விரிவாக விளக்கப் போகிறேன் ஆனால் அதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொன்னது போல தயவுசெய்து ஒரு நிறுவனத்தின் இருப்பு நிலை அறிக்கையை எடுத்து படித்துப் பாருங்கள் அந்த நிறுவனத்திடம் என்ன சொத்துக்கள் உள்ளன என்பதை கவனமாக பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும் உண்மையான முறையில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்